வணக்கம் இன்று இந்த கலந்துரையாடலில் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் ஐப் பற்றி நாம் விவாதிப்போம் முந்தைய விரிவுரையில் சர்க்யூட்களின் சீரிஸ் பேரலல் காம்பினேஷனை பற்றி நாம் விவாதித்தபோது இந்த இரண்டு நுட்பங்களின் உதவியுடன் சர்க்யூட்களை மிக எளிதாக தீர்க்க முடியும் என்பதை நாம் அறிந்தோம் சீரிஸ் பேரலல் காம்பினேஷனின் போது எலமென்ட்கள் சீரிஸ் இல் அல்லது பேரலல் வோல்டேஜ் பிரிவு மற்றும் கரண்ட் பிரிவு வேலைகளில் இருக்கும் போது செயல்படும் என்று நாம் விவாதித்தோம் இதேபோல் ஸ்டார் டெல்டா ட்ரான்ஸ்பர்மேசன் குறித்த விரிவுரையில் சர்க்யூட் மிகவும் சிக்கலானதாகத் தெரிந்தால் ஸ்டார் அல்லது டெல்டாவுக்கு ஒரு பேட்டர்ன் இருப்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடிந்தால் மேலும் நீங்கள் ஸ்டார் டெல்டா ட்ரான்ஸ்பர்மேசனை முயற்சித்து சர்க்யூட்டை எளிமையாக்கலாம் என்று விவாதித்தோம் எங்கள் முந்தைய விரிவுரையில் நீங்கள் இந்த இரண்டு வழிகளில் சர்க்யூட்களை எவ்வாறு எளிதாக்குவது என்று விவாதித்தோம் இன்று அதே வழியில் இந்த குறிப்பிட்ட நுட்பங்களின் உதவியுடன் சர்க்யூட்களை தீர்க்க சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் உங்களுக்கு எவ்வாறு உதவும் என்பதை நாம் விவாதிப்போம் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் என்பது ஈக்வலன்ஸ் கருத்தைப் பயன்படுத்தும் ஒரு கருவியாகக் கருதப்படும் ஈக்வலன்ஸ் என்றால் என்ன அர்த்தம் ஈக்வலன்ஸ் சர்க்யூட் என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்துகொள்வோம் ஈக்வலன்ஸ் சர்க்யூட் என்பது அதன் வோல்டேஜ் கரண்ட் பண்புகள் அசல் சர்க்யூட்டுடன் ஒத்ததாக இருக்கும் இரண்டு சர்க்யூட்களுக்கு ஒத்த V I பண்பு உங்களிடம் இருந்தால் இரண்டுமே இரண்டாவதற்கு ஈக்வலன்ஸ் சர்க்யூட் என்று நீங்கள் கூறலாம் சர்க்யூட்டின் இந்த பண்பு ஈக்வலன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் என்றால் என்ன சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் என்பது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஐ தொடர்ச்சியாக ஒரு ரெசிஸ்டரை கொண்டிருக்கும் கரண்ட் சோர்ஸ் ஆல் மாற்றும் செயல்முறையாகும் இது இணையாக ஒரு ரெசிஸ்டரை கொண்டுள்ளது அல்லது அதற்கு நேர்மாறாக இருக்கலாம் அதாவது ரெசிஸ்டருடன் இணையாக கரண்ட் சோர்ஸ் ஐ ரெசிஸ்டருடன் தொடரில் வோல்டேஜ் சோர்ஸ் ஆல் மாற்றலாம் நாம் அதை எப்படி செய்வோம் நோட் வோல்டேஜ் அல்லது மெஷ் கரண்ட் முறையைப் பொறுத்தவரை நாம் பெறும் சமன்பாடுகள் சர்க்யூட் இன்ஸ்பெக்ஸனின் உதவியுடன் இருந்தன என்பதைப் புரிந்துகொள்வோம் நாம் சர்க்யூட்டை பார்த்து பல்வேறு மெஷ்களில் மெஷ் கரண்ட் ஐ ஒதுக்குவதை அடிப்படையாகக் கண்டறிதல் மேலும் மெஷ் கரண்ட்டின் மதிப்பு என்ன என்பதைக் கண்டறிய முடியும் இதேபோல் ஒரு நோட் வோல்டேஜ் நோட் இல் வோல்டேஜ் ஐ நாம் ஒதுக்குகிறோம் மற்றும் கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் ஐயும் Kirchhoff's voltage கரண்ட் லா வையும் பயன்படுத்தி நோட் வோல்டேஜ் மதிப்பை அடையாளம் காண முயற்சிக்கிறோம் இது அடிப்படையில் சுயாதீன கரண்ட் அல்லது சுயாதீன வோல்டேஜ் சோர்ஸ் அல்லது சார்பு கரண்ட் மற்றும் சார்பு வோல்டேஜ் சோர்ஸ்களின் உதவியுடன் நாம் செய்து கொண்டிருந்தோம் எங்கள் சர்க்யூட் அனலிசிஸ் ஐ விரைவுபடுத்த விரும்பினால் வோல்டேஜ் ட்ரான்ஸ்பர்மேசனையும் சேர்க்கலாம் ரெசிஸ்டருக்கு இணையாக அல்லது நேர்மாறாக கரண்ட் சோர்ஸ் இற்கான ரெசிஸ்டருடன் தொடரில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஐ மாற்றுவதன் மூலம் எங்கள் சர்க்யூட் அனலிசிஸ் செயல்முறையை விரைவுபடுத்தலாம் டெர்மினல் a மற்றும் b க்கு இடையிலான பிகர் ஐ நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு ஒரு சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் R உள்ளது மற்றும் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இப்போது இணைக்கப்பட்டுள்ளது சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் தொழில்நுட்பம் கூறுகிறது நீங்கள் நோட் a மற்றும் b இல் வோல்டேஜ் கரண்ட் உறவைக் கொண்டிருந்தால் இரு சர்க்யூட்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் R உடன் இணையாக ஒரு கரண்ட் சோர்ஸ் ஐ பயன்படுத்தி இது ஈக்வலன்ட் சர்க்யூட் என குறிப்பிடப்படலாம் இப்போது அடுத்த கேள்வி என்னவென்றால் இன் அடிப்படையில் அல்லது அடிப்படையில் இன் மதிப்பை எவ்வாறு கண்டுபிடிப்போம் அல்லது இந்த இரண்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன நடக்கும் இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்குமா அல்லது அவை மாறப்போகின்றனவா என்பதுதான் இந்த குறிப்பிட்ட நுட்பத்தில் பல்வேறு சோர்ஸ்களின் மதிப்பு எவ்வாறு மாறுபடுகிறது அது வோல்டேஜ் சோர்ஸ்சிலிருந்து கரண்ட் சோர்ஸ் ஆக இருக்கலாம் என்பதை நாம் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் செய்யும்போது புரிந்துகொள்ள முயற்சிப்போம் பின்னர் கரண்ட் சோர்ஸ் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் அது கரண்ட்களிலிருந்து வோல்டேஜ் இற்கு இருந்தால் வோல்டேஜ் சோர்ஸ் இன் ஈக்வலன்ட் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் சீரிஸ் அல்லது இணையாக இணைக்கப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பு என்னவாக இருக்கும் இப்போது இவை ஈக்வலன்ட் என்பதைக் காண்பிப்பது மிகவும் எளிதானது என்பதை நாம் அறிவோம் முதலில் நாம் சோர்ஸ் ஐ அணைத்துவிடுவோம் டெர்மினல் ab முழுவதும் ஈக்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐ காண்போம் சர்க்யூட் ஸ்விட்சிங் ஆப் தி சோர்ஸ் ஐ நீங்கள் பார்த்தால் ஸ்விட்சிங் ஆப் தி சோர்ஸ் என்பது உங்களிடம் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஐ கொண்டிருப்பதைக் குறிக்கிறது அதை நீங்கள் ஒரு ஷார்ட் சர்க்யூட்டாக மாற்றுவீர்கள் உங்களிடம் கரண்ட் சோர்ஸ் இருந்தால் அதை ஓபன் சர்க்யூட்டாக மாற்றுவீர்கள் வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும்போது ab முழுவதும் ஈக்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐ கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் ஈக்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ் R என்று நீங்கள் காண்பீர்கள் இதேபோல் கரண்ட் சோர்ஸ் ஐ பொறுத்தவரை நீங்கள் கரண்ட் சோர்ஸ் ஐ ஓபன் சர்க்யூட் செய்தால் அது சர்க்யூட்களிலிருந்து துண்டிக்கப்படுகிறது ஈக்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ் R ஆக இருக்கும் இரண்டு சர்க்யூட்களையும் அனலிஸ் செய்யும் போது என்ன நடக்கும் டெர்மினல் ab முழுவதும் ஈக்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரே மாதிரியாக இருக்கும் அதாவது R என்பதைக் காண்போம் நீங்கள் டெர்மினல் a மற்றும் b க்கு ஷார்ட் சர்க்யூட்டை உருவாக்கினால் அது இப்போது இரு நிகழ்வுகளிலும் இருக்கும் இது a மற்றும் b வரை பாயும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டின் மதிப்பு என்னவாக இருக்கும் இந்த சர்க்யூட் முன்பு இருந்ததைப் போலவே மீண்டும் ஒரு முறை இருக்கட்டும் இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் a மற்றும் b ஐ கொண்டிருக்க வேண்டும் மேலும் இதன் நோக்கம் தற்போதைய ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டின் மதிப்பைக் கண்டுபிடிப்பதாகும் இது என்று வைத்துக்கொள்வோம் இன் மதிப்பு என்ன என்பது வெறுமனே ஆக இருக்கும் இப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் a மற்றும் b ஐ ஷார்ட் சர்க்யூட்டாகக் கொண்டிருந்தால் இது புறக்கணிக்கப்படும் எனவே a முதல் b வரை பாயும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் க்கு சமமாக இருக்கும் எனவே இங்கே சிறிய வடிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதைப் போன்ற அதே சர்க்யூட்டுடன் இங்கு பிரதிநிதித்துவப்படுத்துவோம் இப்போது நாம் ஈக்விவலெண்ட் சர்க்யூட்டை உருவாக்கும்போது அதன் பண்பு அப்படியே இருக்க வேண்டும் என்று விவாதிக்கிறோம் அதாவது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இரண்டு நிகழ்வுகளிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் நாம் இங்கிருந்து என்ன பெறுகிறோம் நாம் இங்கிருந்து பெறுகிறோம் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனை நீங்கள் செய்ய விரும்பும் போது கரண்ட் சோர்ஸ் ஆனது வோல்டேஜ் சோர்ஸ் உடன் எவ்வாறு தொடர்புடையது என்ற கருத்தை இது உங்களுக்கு வழங்கும் இது சர்க்யூட் உதவியுடன் கிடைத்தது இப்போது சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனை நாம் செய்யும்போது இது வோல்டேஜ் இற்கும் கரண்ட் சோர்ஸ்ற்கும் இடையிலான உறவு இது என்பதைக் கண்டறிந்தோம் எங்களுக்கு வோல்டேஜ் உறவு மற்றும் ரெசிஸ்டன்ஸ் உறவு கிடைத்தது ரெசிஸ்டன்ஸ் உறவைப் பொறுத்தவரை டெர்மினல்கள் முழுவதும் ஈக்வலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐ கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் கரண்ட் மற்றும் வோல்டேஜ் சோர்ஸ் உறவைப் பொறுத்தவரை ஷார்ட் சர்க்யூட் a மற்றும் b ஆகியவை ஷார்ட் சர்க்யூட் டெர்மினலின் வழியாக பாயும் கரண்ட்டின் மதிப்பாக இருக்கும் இப்போது ஷார்ட் சர்க்யூட்க்கு பதிலாக ஷார்ட் சர்க்யூட் மற்றும் ஓபன் சர்க்யூட் இரண்டும் சர்க்யூட்டின் சிறப்பியல்பு என்பதால் ஓபன் சர்க்யூட் மூலம் அதே கருத்தை நீங்கள் சரி பார்க்கிறீர்களா என்று உங்களிடம் கேட்கப்பட்டால் ஓபன் சர்க்யூட் என்றால் a மற்றும் b முழுவதும் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் என்னவாக இருக்கும் a மற்றும் b முழுவதும் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஆக இருக்கும் இதேபோல் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஆக இருக்கும் இப்போது இரு சர்க்யூட்களும் ஈக்விவலெண்ட் ஆனவை என்பதை நீங்கள் கண்டால் முதல் சர்க்யூட்க்கான உங்கள் அல்லது இரண்டாவது சர்க்யூட்க்கான சமமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஐப் பெறுவது என்பது ஐத் தவிர வேறொன்றுமில்லை எனவே நீங்கள் முன்பு பெற்றதும் இதுதான் அதாவது இது ஷார்ட் சர்க்யூட் சிறப்பியல்பு அல்லது ஓபன் சர்க்யூட் சிறப்பியல்பு என்பது சர்க்யூட் ஈக்வலன்ட்டா என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் ஏனெனில் அது ஒரே அவுட்புட்டைக் கொடுக்கிறது இப்போது வோல்டேஜ் சோர்ஸ்சிற்கும் கரண்ட் சோர்ஸ்சிற்கும் இடையிலான உறவை ஈக்விவலெண்ட் சர்க்யூட் இரண்டிலும் நிறுவியுள்ளோம் வோல்டேஜ் சோர்ஸ்களுக்கும் கரண்ட் சோர்ஸ்களுக்கும் இடையிலான உறவை நாம் சுருக்கமாகக் கூறலாம் or இப்போது சார்பு வோல்டேஜ் சோர்ஸ் ஆகவோ அல்லது சார்பு கரண்ட் சோர்ஸ் ஆகவோ இருக்கும் சார்பு சோர்ஸ்களுக்கும் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் பயன்படுத்தப்படலாம் ஆனால் இதை நாம் கவனமாகக் கையாள வேண்டும் ஏனென்றால் எந்தவொரு வோல்டேஜ் இலிருந்தும் அல்லது கரண்ட் வேறியபிள்லிருந்தும் வேறு சில எலமென்ட்டின் மூலம் பல்வேறு சோர்ஸ்களின் சார்பு இந்த சார்புநிலை காரணமாக சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனை நீங்கள் எவ்வாறு கையாள்வீர்கள் என்பதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் செய்யும்போது ரெசிஸ்டன்ஸ் மாற்றத்துடன் சார்புநிலையை நீங்கள் காணும்போது அந்த குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் ஐ சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனிற்காக கருத முடியாது எனவே இப்போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முந்தைய நிகழ்வில் பார்த்ததைப் போல இந்த சர்க்யூட்டை கீழே பார்ப்போம் மேலும் நீங்கள் உறவை நிறுவலாம் அதாவது ரெசிஸ்டன்ஸ் R உடன் சீரிஸ் இல் வோல்டேஜ் சோர்ஸ் ஆக இருந்தால் அது ரெசிஸ்டன்ஸ் R உடன் இணையாக கரண்ட் சோர்ஸ் ஆக சமமாக குறிப்பிடப்படலாம் இந்த நிகழ்வில் வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது சார்பு வோல்டேஜ் சோர்ஸ் ஆக இருக்கும் அதேபோல் கரண்ட் சோர்ஸ் உம் சார்பு கரண்ட் சோர்ஸ் ஆக இருக்கும் இந்த சோர்ஸ்களின் சார்பு அப்படியே இருக்கும் வகையில் இந்த இரண்டுக்கும் இடையிலான உறவு நிறுவப்பட வேண்டும் ஸ்டார் டெல்டா ட்ரான்ஸ்பர்மேசனைப் போலவே சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனும் சர்க்யூட்டின் மீதமுள்ள பகுதியைப் பாதிக்காது நீங்கள் சர்க்யூட்டை ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு பயன்படுத்துவீர்கள் ஆனால் இது மீதமுள்ள சர்க்யூட்க்கு பாதிப்பை ஏற்படுத்தாது எனவே பொருந்தக்கூடிய சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் என்பது சர்க்யூட் அனலிசிஸ் ஐ எளிதாக்க சர்க்யூட் கையாளுதலை அனுமதிக்கும் ஒரு சக்திவாய்ந்த கருவியாகும் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனிற்கான சாத்தியத்தை நீங்கள் எங்கு பார்த்தாலும் அவற்றைப் பயன்படுத்துங்கள் மற்றும் சர்க்யூட்டை எளிமையாக்கலாம் இப்போது சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனை கையாளும் போது நீங்கள் இரண்டு விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் முதலில் கரண்ட் சோர்ஸ் இன் திசை வோல்டேஜ் சோர்ஸ் இன் நேர்மறை டெர்மினலை நோக்கி இயக்கப்படுகிறது வோல்டேஜ் சோர்ஸ் இன் போது R 0 க்கு சமமாக இருக்கும்போது சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் பொருந்தாது நீங்கள் R ஐ 0 க்கு சமமாக செய்தால் இது ஒரு ஐடியல் சோர்ஸ் ஆக மாறும் நீங்கள் R ஐ 0 க்கு சமமாக செய்தால் இது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் ஆக மாறும் மேலும் நீங்கள் R ஐ முடிவிலிக்கு சமமாக மாற்றினால் இது ஐடியல் கரண்ட் சோர்ஸ் ஆக மாறும் ஆகவே இலட்சிய வோல்டேஜ் சோர்ஸ் ஐயும் இலட்சிய கரண்ட் சோர்ஸ் ஐயும் வோல்டேஜ் இலிருந்து கரண்ட் ஆகவோ கரண்ட் இலிருந்து வோல்டேஜ் ஆகவோ மாற்ற முடியாது இது வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனை நாம் செய்கிறோம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஐடியல் கரண்ட் சோர்ஸ் ஐ கொண்டிருக்கும்போது எந்த வரையறுக்கப்பட்ட வோல்டேஜ் சோர்ஸ் ஐயும் மாற்ற முடியாது அதனால்தான் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் சோர்ஸ்கள் ஐடியல் ஆக இருக்கும்போது இது பொருந்தாது இப்போது ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இதன் மூலம் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்போது சர்க்யூட் இதுபோன்று வழங்கப்பட்டால் வோல்டேஜ் ஐ 8 ஓம் முழுவதும் இருப்பதைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்படுகிறீர்கள் இப்போது நீங்கள் எவ்வாறு தீர்ப்பீர்கள் முதலில் பிரிவைப் பார்ப்போம் இது டெர்மினல் a டெர்மினல் b என்றும் இந்த டெர்மினலின் இடது புறம் ஒரு கரண்ட் சோர்ஸ் என்றும் அதற்கு இணையாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் உள்ளது என்றும் சொல்லலாம் இது ரெசிஸ்டன்ஸ் இற்கு இணையாக கரண்ட் சோர்ஸ் ஆகும் என்று நாம் முன்பு விவாதித்ததைப் போன்றது இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்ட சீரிஸ் இல் வோல்டேஜ் சோர்ஸ் ஆக மாற்றுவதற்கான ஐடியல் கேண்டிடேட் எனவே இன் மதிப்பு என்ன என்பதை நாங்கள் விவாதிக்கிறோம் இது 12 வோல்ட் ஆக மாறும் இப்போது வோல்டேஜ் இன் மதிப்பு உங்களுக்கு கிடைத்துள்ளது கரண்ட் கீழே இருப்பதால் அதன் போலாரிட்டி என்னவாக இருக்க வேண்டும் உங்கள் போலாரிட்டி இப்போது கூடுதலாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் இன் மதிப்பு என்னவாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு அப்படியே இருக்கும் ஆனால் இப்போது அது சீரிஸ் இல் இருக்கும் உங்கள் புதுப்பிக்கப்பட்ட சர்க்யூட் ab முழுவதும் இதுபோல் இருக்கும் அடுத்ததாக 4 ஓம் மற்றும் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ்கள் சீரிஸ் இல் இருப்பதை நீங்கள் எளிதாகக் காணலாம் நீங்கள் இரண்டையும் கிளப் செய்யலாம் மேலும் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்ட சீரிஸ் இல் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ கொண்டிருக்கும் இடத்தில் இது போன்ற சர்க்யூட் உங்களுக்கு கிடைக்கும் பின்னர் உங்களுக்கு 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ் உள்ளது இதன் குறுக்கே உள்ள வோல்டேஜ் ஐயும் பின்னர் மீதமுள்ள சர்க்யூட்டையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதனால் இது 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் 4 ஆம்பியரின் கரண்ட் சோர்ஸ் ஆகும் இப்போது நீங்கள் இதைப் பார்த்தால் இது மீண்டும் கரண்ட் சோர்ஸ் ஆக மாற்றப்பட வேண்டிய ஒரு கேண்டிடேட் ஏனென்றால் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்ட சீரிஸ் இல் 12 வோல்ட் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஐ கொண்டிருப்பதை இங்கே காணலாம் நாம் வோல்டேஜ் ஐ கரண்ட் ஆக மாற்றுவோம் அதாவது 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்ட சீரிஸ் இல் ஒரு வோல்டேஜ் ஐக் கண்டால் ஈக்வலன்ட் கரண்ட் 2 ஆம்பியர் ஆகும் பின்னர் இணையாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அது 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும் இப்போது இந்த சர்க்யூட் ஐ பார்த்தால் இதிலிருந்து புதுப்பிக்கப்பட்ட சர்க்யூட் கிடைத்துவிட்டது இணையாக இரண்டு கரண்ட் சோர்ஸ்களும் இணையாக மூன்று ரெசிஸ்டன்ஸ்களும் இருப்பதை நீங்கள் எளிதாகக் காணலாம் இந்த இரண்டு கரண்ட் சோர்ஸ்களையும் இந்த இரண்டு ரெசிஸ்டன்ஸ் ஐயும் நீங்கள் இணைக்க முடியும் அதே நேரத்தில் நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஐ அப்படியே விட்டுவிட வேண்டும் ஏனெனில் நீங்கள் 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இல் வோல்டேஜ் ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் அதனால் என்ன நடக்கும் இப்போது நீங்கள் 2 ஆம்பியர் மற்றும் 4 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ்களை கிளப் செய்தால் இறுதியாக 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ஐ பெறுவீர்கள் நீங்கள் 6 ஓம் மற்றும் 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐ கிளப் செய்தால் இறுதியாக 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐப் பெறுவீர்கள் நீங்கள் இறுதியாக 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ஐயும் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐயும் இணையாகவும் 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐயும் கொண்ட மிக எளிமையான சர்க்யூட் ஒன்றைப் பெறுவீர்கள் இதன் மூலம் வோல்டேஜ் ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே கரண்ட் பிரிவைப் பயன்படுத்தினால் 8 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இல் 0 4 ஆம்பியராக கரண்ட் ஐப் பெறுவோம் பின்னர் வோல்டேஜ் என்பது 8 ஐத் தவிர வேறொன்றுமில்லை இதன் மூலம் பாயும் கரண்ட்டிற்கு நீங்கள் 3 2 வோல்ட் ஐப் பெறுவீர்கள் இதேபோல் இது முழுவதும் வோல்டேஜ் ஒரே மாதிரியாக இருப்பதையும் நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் இரண்டையும் இணைத்து வோல்டேஜ் ஐயும் கண்டுபிடிக்கலாம் எனவே இரண்டு நிகழ்வுகளிலும் நீங்கள் ஒரே வோல்டேஜ் ஐப் பெறுவீர்கள் இப்போது சற்று சிக்கலான சர்க்யூட்டை பார்ப்போம் அங்கு ஒரு சார்பு கரண்ட் சோர்ஸ் ஐ கொண்டுள்ளோம் இந்த நிகழ்வில் நீங்கள் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனை எவ்வாறு பயன்படுத்துவீர்கள் இது டெர்மினல் a மற்றும் b என்று நீங்கள் சொன்னால் சர்க்யூட்க்கு இந்த குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் காண்பீர்கள் இது ஒரு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இற்கு இணையாக ஒரு கரண்ட் சோர்ஸ் ஆகும் இதை ஈக்வலன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஆகவும் சீரிஸ் இல் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் மாற்றலாம் நீங்கள் பெருக்கினால் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்ட சீரிஸ் இல் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஆக ஐப் பெறுவோம் மேலும் 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இல் முழுவதும் வோல்டேஜ் ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது வோல்டேஜ் வோல்டேஜ் சோர்ஸ் மதிப்பைப் பொறுத்து 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இல் உள்ள வோல்டேஜ் ஐப் பொறுத்தது இதை நாம் எந்தவொரு ட்ரான்ஸ்பர்மேசனிற்கும் பயன்படுத்த முடியாது இதை நாம் சர்க்யூட்க்குள் வைத்திருக்க வேண்டும் மற்றும் மீதமுள்ள ட்ரான்ஸ்பர்மேசன்களுக்கும் நாம் செய்ய முடியும் இப்போது நீங்கள் இந்த குறிப்பிட்ட பிரிவைப் பார்த்தால் இதை மீண்டும் வோல்டேஜ் சோர்ஸ் ஆக மாற்றலாம் நாம் பெறுவது 1 ஓம் உடன் 3 வோல்ட் சீரிஸ் இல் கிடைக்கிறது ஏனென்றால் 3 ஆம்பியர் இணையாக R உடன் இணையாக நீங்கள் இரண்டையும் இணைத்தால் இன்னும் வோல்டேஜ் மாறாது ஏனெனில் இவை இரண்டும் ஒரே வோல்டேஜ் ஐப் பகிர்ந்து கொள்கின்றன ஏனென்றால் நீங்கள் 2 ஓம் முழுவதும் வோல்டேஜ் ஐக் கண்டால் இந்த விஷயத்தில் நீங்கள் இரண்டையும் இணைத்தாலும் வோல்டேஜ் அப்படியே இருக்கும் எனவே நீங்கள் ஐ ஒரே மாதிரியாக வைத்திருக்கலாம் மற்றும் இரண்டையும் கிளப் செய்யலாம் மேலும் இந்த 2 ஓம் ஐயும் அப்படியே வைத்திருப்பதை விட கருத்தை புரிந்துகொள்வது எங்களுக்கு எளிதாக இருக்கும் ஏனெனில் இப்போது இங்கே இரண்டு ரெசிஸ்டன்ஸ்களும் இணையாக உள்ளன நாம் இரண்டையும் இணைக்கிறோம் ஆனால் வோல்டேஜ் அப்படியே இருக்கும் என்பதை நாம் அறிவோம் அந்த குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் இன் காம்பினேஷனை நாம் செய்வது சரி எனவே இப்போது எங்களுக்கு 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஈக்விவலெண்ட் ஆக உள்ளது மேலும் ஒரு 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் உம் உள்ளது எனவே நீங்கள் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் செய்யும்போது இந்த 2 ஓம் இப்போது 1 ஓம் ஆகிவிட்டதால் இறுதியாக நீங்கள் இருவரையும் இணைத்து 3 ஆம்பியர் இணையாக இருப்பதால் சோர்ஸ் மாற்றத்திற்குப் பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது 1 ஓம் கொண்ட சீரிஸ் இ ல் 3 வோல்ட் கிடைக்கும் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதே vx உள்ளது பின்னர் உங்களிடம் 4 ஓம் சீரிஸ் இல் விஎக்ஸ் உடன் இணைந்துள்ளது மற்றும் பின்னர் 18 வோல்ட் சர்க்யூட்டில் உள்ளது இப்போது நாம் விவாதிக்கும்போது விஎக்ஸ் இன்னும் அப்படியே உள்ளதுஇது விஎக்ஸ் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டிய கேள்வி எனவே நாம் இப்போது ட்ரான்ஸ்பர்மேசன் நன்கு அறிவோம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் மெஷ் அனலிசிஸ் ஐ பயன்படுத்த வேண்டும் மேலும் கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் லாவை பெரிய சுழற்சியில் பயன்படுத்தி மதிப்பை பெறுவீர்கள் கேள்வி என்னவென்றால் இங்கே இரண்டு அறியப்படாத மற்றும் சமன்பாடு நமக்கு ஒன்று மட்டுமே கிடைத்துள்ளது எனவே இந்த இரண்டாவது சமன்பாட்டை எங்கிருந்து பெறுவோம் இந்த இரண்டு டெர்மினல்களிலும் உள்ள வோல்டேஜ் ஐ நீங்கள் பார்த்தால் ab இன் மதிப்பாக இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் எதுவும் இருக்காது ஆனால் இந்த 1 ஓம் வழியாக பாயும் கரண்ட் என்பது முதல் லூப் இன் கணக்கீட்டில் நாம் கருத்தில் கொண்டுள்ளோம் என்பது உங்களுக்குத் தெரியும் நாம் என்று சொல்லலாம் இப்போது நாம் ஐ கணக்கிட்ட அதே வழியில் இந்த மதிப்பை நீங்கள் மேலே உள்ள சமன்பாட்டில் வைத்து எளிமைப்படுத்தலாம் A V இப்போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய சில முக்கிய புள்ளிகள் என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட அம்சங்களை மனதில் வைத்துக் கொள்ளும்போது நடைமுறை சோர்ஸ்சிற்கான சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் முதலில் நாம் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஐ மாற்றும் போது இந்த சோர்ஸ்கள் உண்மையில் ரெசிஸ்டருடன் தொடர் இணைப்பில் உள்ளது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக இந்த சர்க்யூட் வட்டத்தை நீங்கள் கீழே பார்த்தால்வோல்டேஜ் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் என்பது வோல்டேஜ் சோர்ஸ் உடன் சீரிஸ் இல் இருக்கும் 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐ குறிக்கும் எனவே இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் 6 வோல்ட் மற்றும் 30 ஓம் போன்ற இந்த இரண்டு எலமென்ட்களையும் கருத்தில் கொள்ளும்போது ஒரே சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனைப் பயன்படுத்த முடியாதுஏனெனில் இந்த 30 ஓம் 60 வோல்ட் சோர்ஸ் உடன் சீரிஸ் இல் இல்லை எனவேசோர்ஸ் மாற்றத்திற்கான சரியான கேண்டிடேட்நீங்கள் எவ்வாறு தேர்வு செய்கிறீர்கள் என்பதையும் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனை நாம் செய்யும்போது சில நேரங்களில் இது மிகவும் பொதுவான வகை பிழையாக மாறும் என்பதையும் நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று இப்போது அடுத்தது என்னவென்றால் கரண்ட் ட்ரான்ஸ்பர்மேசனைச் செய்யும்போது கரண்ட் சோர்ஸ்சிற்கு இணையாக குறைந்தபட்சம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஐ யாவது இருப்பதை நாம் எப்போதும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்இது எப்படி இருக்கும் என்று உங்களுக்குத் தெரியாவிட்டால்நீங்கள் இங்கே உள்ள சர்க்யூட்டை போலவே மாற்றியமைக்க முடியும் 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் ஆனது 3 ஓமிற்கு இணையாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இந்த பாணியில் சர்க்யூட்களை மீண்டும் எழுதலாம் இதனால் 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ்ற்கு இணையாக 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இருப்பதை எளிதாகக் காணலாம் எனவே நீங்கள் உறுதியாக இருக்கும்போது நீங்கள் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனைப் பயன்படுத்தலாம் மற்றும் மதிப்பைப் பெறலாம் எனவே இந்த விஷயத்தில் நமக்கு கிடைத்தவை இப்போது 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஐ கொண்ட சீரிஸ் இல் 3 வோல்டேஜ் சோர்ஸ் ஐ பெற்றுள்ளோம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஐ நீங்கள் வோல்டேஜ் சோர்ஸ்சிற்கு மேலேவோல்டேஜ் சோர்ஸ்சிற்கு கீழே வைக்கலாம் இது இருப்பிட இடத்திலிருந்து எந்த முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்கவில்லைநீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரே முக்கியமான விஷயம் என்னவென்றால் வோல்டேஜ் சோர்ஸ் இன் போலாரிட்டி எவ்வாறு வரையறுக்கப்படும் என்ற கருத்தை கரண்ட்டின் திசை உங்களுக்குத் தரும் இப்போது சுருக்கமாக சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனின் பொதுவான குறிக்கோள் அனைத்து கரண்ட் சோர்ஸ்களுடனோ அல்லது சர்க்யூட் வட்டத்தில் உள்ள அனைத்து வோல்டேஜ் சோர்ஸ்களுடனும் முடிவடைவதாகும் நோடல் அல்லது மெஷ் அனலிசிஸ் மூலம் நாம் எளிதாக விண்ணப்பிக்க முடியும் ரெசிஸ்டர் மற்றும் சோர்ஸ்களை இறுதியில் இணைக்க அனுமதிப்பதன் மூலம் சர்க்யூட்களை எளிமைப்படுத்த மீண்டும் மீண்டும் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசன் பயன்படுத்தப்படலாம் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனின் போது ரெசிஸ்டரின் மதிப்பு மாறாது இருப்பினும் நாம் பார்த்தது அதே ரெசிஸ்டர் அல்ல அதாவது அசல் ரெசிஸ்டருடன் தொடர்புடைய வோல்டேஜ் இன் கரண்ட் மீளமுடியாமல் இழக்கப்படுகிறது அதாவது நீங்கள் அதே 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ்ஐச் செய்கிற மாற்றங்கள் உங்களுக்கு ஒரே வெளியீட்டைக் கொடுக்காது இப்போது 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் இருப்பிடம் மாற்றப்பட்டுள்ளது அந்த வகையில் ரெசிஸ்டரின் மதிப்பு ஒன்றுதான் என்று நீங்கள் கூறலாம் ஆனால் அதன் தொடர்பு மீளமுடியாமல் இழந்துவிட்டது இதன் பொருள் நீங்கள் திரும்ப அசல் வடிவத்திற்கு திரும்பாத வரை ரெசிஸ்டரின் வெளியீட்டை மீட்டெடுக்க முடியாது எனவே ரெசிஸ்டரின் மதிப்பு ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதன் மதிப்பு அப்படியே இருக்கும் ஆனால் இணைப்பு மாறிவிட்டது இப்போது குறிப்பிட்ட ரெசிஸ்டருடன் தொடர்புடைய வோல்டேஜ் அல்லது கரண்ட் ஒரு கட்டுப்பாட்டு வேறியபிள்யாகப் பயன்படுத்தப்படுகிறதுபின்னர் என்ன நடக்கும் எனவே அந்த விஷயத்தில் அது எந்த சோர்ஸ் மாற்றத்திலும் சேர்க்கப்படக்கூடாது எனவே உங்கள் ஒரிஜினல் ரெசிஸ்டரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இதனால் இறுதி சர்க்யூட் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் தொடர்பான தகவல்களை நாம் செயலாக்கும்போது வேறியபிள் மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும்போது சார்பு சோர்ஸ் அளவுரு மாற்றப்படாது பொதுவாக என்ன நடக்கிறது என்பது சார்பு வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ்களைக் காணும்போது ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ்ன் குறுக்கே கரண்ட் மதிப்பு அல்லது குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ்ன் குறுக்கே வோல்டேஜ் ன் மதிப்பு ஆனது சோர்ஸ் மதிப்பைப் பொறுத்த அந்த அளவுருக்களைப் பொறுத்து இருக்கும் எனவே குறிப்பிட்ட அளவுடன் தொடர்புடைய வோல்டேஜ் அல்லது கரண்ட் ஐ அந்த அளவுருக்களைத் தொடாமல் வைத்திருக்க முயற்சிக்கிறோம் எந்தவொரு சோர்ஸ் மாற்றத்திலும் எலமென்ட் சேர்க்கப்படக்கூடாது என்பதில் ஆர்வமாக உள்ளது எனவே சார்பு வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ்கள் இல்லாவிட்டாலும் கூட அந்த எலமென்ட்டுக்கு இடையே உள்ள வோல்டேஜ் ஐ அல்லது அந்த எலமென்ட் வழியாக செல்லும் கரண்ட்டின் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எந்தவொரு சோர்ஸ் மாற்றத்திற்கும் அந்த எலமென்ட்டை நாம் பயன்படுத்த மாட்டோம் இப்போது சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனின் போது அம்புக்குறியான கரண்ட் சோர்ஸ் இன் தலை வோல்டேஜ் சோர்ஸ் இன் நேர்மறை டெர்மினலுடன் ஒத்திருக்கும் எனவே கரண்ட் சோர்ஸ்சிலிருந்து வோல்டேஜ் சோர்ஸ்சிற்கு கரண்ட் ஐ மாற்றும் போது நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது இதுதான் கரண்ட் சோர்ஸ்ஸில் ரெசிஸ்டர் இரண்டு எலமென்ட்களும் இணையாக இருக்க வேண்டும் மற்றும் வோல்டேஜ் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனில் ரெசிஸ்டர் வோல்டேஜ் சோர்ஸ் உடன் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் எனவேநாம் வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேசனை செய்யும்போது இந்த விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் எனவேஇதன் மூலம் இன்றைய அமர்வை மூடுகிறோம் அடுத்த கலந்துரையாடலில் சர்க்யூட் பற்றிய சில அற்புதமான கருத்துகளைப் பற்றி விவாதிப்போம்